வணக்கம் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த NPTEL MOOC இன் பாடத்திட்டத்திற்கு மீண்டும் வரவேற்கிறேன் டி கான்பூரைச் சேர்ந்த மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல் துறையைச் சேர்ந்த ரவி சந்திரன் இது 7 வது வாரம் தொகுதி 6 மற்றும் விரிவுரை எண் 42 ஆகும் இது இந்த வாரத்தின் கடைசி சொற்பொழிவு நமக்கு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே உள்ளது இப்போது இந்த வாரத்தில் நான் உடல் மொழி பற்றிய இந்த தொகுதியை முடிக்கப் போகிறேன் குறிப்பாக குழு விவாதங்களுக்கு இது எவ்வாறு பொருத்தமானதாக இருக்கும் என்பதில் நான் கவனம் செலுத்துவேன் நான் தொடங்குவதற்கு முன் முந்தைய சொற்பொழிவில் நான் என்ன செய்தேன் என்பதைப் பற்றி ஒரு சுருக்கமான மதிப்பாய்வு செய்கிறேன் முந்தைய சொற்பொழிவில் நான் நேர்காணல்களுக்கான உடல் மொழியில் கவனம் செலுத்தினேன் உடல் மொழிக்கான முன்னேற்பாடு ஒரு நாள் முன்பு தொடங்குவதில்லை என்று நான் உங்களுக்குச் சொல்லத் தொடங்கினேன் இது ஒரு மன உணர்ச்சி மற்றும் ஆன்மீக முன்னேற்பாடு பின்னர் நேர்காணலுக்கு முன்பே முன்னேற்பாடு தேவைப்படுகிறது பின்னர் நீங்கள் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் முதலாளிகள் பொதுவாக எதைத் தேடுகிறார்கள் தோற்றம் அணுகுமுறை ஆளுமை மற்றும் நேர்மறையான கண்ணோட்டம் போன்ற பல உடல் மொழி பண்புகளை உள்ளடக்கிய மென்மையான திறன்களை முதலாளிகள் தெளிவாக தேடுகிறார்கள் மேலும் அந்த முதல் சிறந்த அபிப்பிராயத்தை உருவாக்குவது மிகவும் முக்கியம் இது பெரும்பாலும் கடைசி அபிப்பிராயமாகவும் மாறும் அந்த முதல் சிறந்த அபிப்பிராயத்தை உருவாக்க ஒருவர் நேரமின்மை உடை மிகவும் உறுதியாக இருக்க வேண்டிய கைகுலுக்கல் உடல் மொழி தோரணை மற்றும் சைகைகள் உட்பட அதன் அனைத்து அம்சங்களையும் மனதில் வைத்திருக்க வேண்டும் மேலும் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை ஒட்டுமொத்த உற்சாகம் முகபாவனைகளிலிருந்து வர வேண்டும் சில செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை பற்றியும் விவாதித்தேன் குறிப்பாக தோற்றத்தின் அடிப்படையில் ஆபரணங்களின் பயன்பாட்டின் அடிப்படையில் ஆடைக் குறியீடு குறித்து எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று நான் சொன்னேன் முடிவாக உடல் மொழியின் சில முக்கிய அம்சங்களான உறுதியான கைகுலுக்கல் நல்ல கண் தொடர்பைப் பராமரித்தல் பொருத்தமான தோரணை ஆகியவற்றை நான் வலியுறுத்தினேன் எனவே சற்று முன்னோக்கி சாய்வது ஆனால் பின்னோக்கி சாய்வது அல்ல முழுவதும் உற்சாகத்தைக் காண்பிப்பது புன்னகைப்பது நம்பிக்கையை வெளிப்படுத்துவது அமைதியாகவும் நிதானமாகவும் இருப்பது மற்றும் அதன் முடிவில் ஒரு நல்ல உணர்வுடன் வெளியேறுவது இப்போது குழு விவாதத்திலிருந்து இது எவ்வளவு வேறுபட்டது என்று நீங்கள் கேட்கும்போது நான் உங்களுக்குச் சொல்ல விரும்பும் முதல் விஷயம் என்னவென்றால் நேர்காணலின் உடல் மொழி குழு விவாதத்தின் உடல் மொழியைப் போலவே உள்ளது எனவே நேர்காணலின் அடிப்படையில் மிகவும் நேர்மறையான மற்றும் நம்பிக்கையான ஆளுமையை முன்வைப்பதன் அடிப்படையில் நான் சொன்ன பெரும்பாலான பண்புகள் குழு விவாதத்துடனும் செல்கின்றன ஆனால் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய சில வேறுபாடுகள் உள்ளன அந்த வேறுபாடுகள் என்ன என்பதைப் பார்ப்போம் வேறுபாடுகள் இதன் அடிப்படையில் உள்ளன இங்கே நீங்கள் ஒரு குழுவில் இருப்பீர்கள் ஒரு நேர்காணலில் நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் ஒரு குழு உங்களை மதிப்பிட முயற்சிக்கிறது இங்கே நீங்கள் குழுவின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் குழு இயக்கவியலைக் கொண்டிருக்க வேண்டும் பின்னர் நீங்கள் பலரால் ஆராயப்படலாம் பின்னர் வெவ்வேறு கோணங்களில் இருந்து குழு விவாதத்தின் அடிப்படையில் நீங்கள் காணப்படலாம் இப்போது நாம் உண்மையான உடல் மொழி பண்புகளுக்குச் செல்வதற்கு முன் இன்று குழு விவாதம் ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் குறிப்பாக வேட்பாளர்களைத் தேர்ந்தெடுப்பதையும் பார்ப்போம் குழு விவாதத்தைப் பயன்படுத்தி ஒரே நேரத்தில் பல வேட்பாளர்களை மதிப்பீடு செய்து அகற்ற இது எளிதான வழியாகும் மேலும் இது நேரம் ப்ளஸ் செலவு குறைந்த முறையாகும் எனவே நீங்கள் 5000 பேரை அழைக்கலாம் பின்னர் 5000 பேரில் இருந்து நீங்கள் அவர்களை பல்வேறு குழுக்களாகப் பிரிக்கலாம் பின்னர் 20 பேரில் இருந்து மிக எளிதாக 2 அல்லது 3 வேட்பாளர்களைத் தேர்ந்தெடுக்கலாம் பின்னர் ஒரு நாளில் நீங்கள் அதை 500 ஆக குறைக்கலாம் பின்னர் 500 பேரில் இருந்து நீங்கள் மீண்டும் மிக எளிதாக 50 ஐப் பெறலாம் 50 பேரில் இருந்து அந்த நபர்கள் நேர்காணலுக்குச் செல்ல விரும்பினால் இந்த தொகுதியிலிருந்து நீங்கள் விரும்பும் சிறந்த 30 அல்லது 25 ஐத் தேர்ந்தெடுக்கலாம் எனவே நேரம் மற்றும் செலவின் அடிப்படையில் பட்டியலிடுவது மிகவும் எளிதானது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது இது ஒரு இயற்கையான தலைவரை அடையாளம் காண சிறந்த வழியாகும் எனவே பெரும்பாலான வழக்கமான குழு விவாதங்கள் மேலாண்மை நேர்காணல்களுக்காக நடத்தப்படுகின்றன எடுத்துக்காட்டாக ஒரு உண்மையான மீன் சந்தை போல் ஒலிக்கிறது சில நேரங்களில் அவர்கள் மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கிறார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுகிறார்கள் இருப்பினும் அவர்கள் அந்த விஷயங்களைச் செய்ய கூடாது பின்னர் எல்லோரும் கேட்கப்பட விரும்புகிறார்கள் எனவே அவர்கள் தங்கள் கண்ணோட்டத்தை திணிக்க முயற்சிக்கிறார்கள் இதன் விளைவாக நீங்கள் ஒரு மீன் சந்தையில் இருப்பதைப் போலவும் பலர் ஒன்றாக பேசுவது போலவும் நிறைய சத்தம் போடுவது போலவும் ஆனால் அந்த சூழ்நிலையில் யாரோ ஒருவர் வெளிப்பட்டு பின்னர் அவரது ஆளுமை கவர்ச்சி மொழி திறன்கள் எதுவாக இருந்தாலும் அதன் மூலம் மக்களை அமைதிப்படுத்துகிறார் உடல் மொழி மிகவும் முக்கியமானது இந்த குழப்பம் மற்றும் கோளாறிலிருந்து வெளிவரும் ஒரு வகையான இயற்கையான தலைவராக அனைவரும் விரைவில் அல்லது பின்னர் ஒப்புக்கொள்கிறார்கள் மீண்டும் குழு விவாதம் என்றால் என்ன அது இயற்கையான தலைவரை அடையாளம் காண்பதற்கு மட்டும் என்றால் அது எப்படி செய்யப்படுகிறது எதிர்பார்க்கப்படும் பண்புகள் என்ன வருங்கால வேட்பாளர்களின் சில ஆளுமைப் பண்புகளை அளவிட முதலாளிகள் பயன்படுத்தும் குழு ஊடாடும் தேர்வு செயல்முறை குழு விவாதம் என்று அழைக்கப்படுகிறது எதிர்பார்க்கப்படும் ஆளுமைப் பண்புகள் என்ன இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டியவை நீங்கள் அதைப் பார்த்தால் நான் வைத்திருக்கும் முதல் 8 பண்புகள் அனைத்தும் சொற்களற்ற தொடர்பு மற்றும் மென்மையான திறன்கள் மற்றும் உடல் மொழிக்கு தொடர்புடையவை மற்றும் நான் வைத்த கடைசி 3 மட்டுமே அறிவுடன் தொடர்புடையவை தலைமைத்துவ திறன்கள் குழு மேலாண்மை குழு வேலை திறன்கள் தகவல்தொடர்பு திறன்கள் தகவமைப்பு மற்றும் நெகிழ்வுத்தன்மை நேர்மறையான மனக் கண்ணோட்டம் ஒழுக்கமான மற்றும் தொழில்முறை ஆடை சீர்ப்படுத்தும் உணர்வு உறுதியான உடல் மொழி தனித்துவமான விரும்பத்தக்க ஆளுமையின் கணிப்பு பகுத்தறிவு திறன் பகுப்பாய்வு திறன் தர்க்கரீதியான மற்றும் ஒத்திசைவான சிந்தனை ஆகியவற்றைப் பாருங்கள் எனவே இந்த கடைசி 3 உண்மையில் அறிவுடன் தொடர்புடையவை ஆனால் மீதமுள்ள மேலாக இருப்பவை எப்போதும் சொற்களற்ற தொடர்பு உடல் மொழி மற்றும் மென்மையான திறன்களுடன் தொடர்புடையவை வாய்மொழி அல்லாத தொடர்பு என்ன செய்கிறது இது அனைத்து பங்கேற்பாளர்களின் கருத்துகளையும் வெளிப்படுத்துகிறது மற்றும் தீவிரமான மற்றும் ஆழ்வான கலந்துரையாடலின் மூலம் ஒருமித்த கருத்தை உருவாக்குகிறது முதலில் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன முதலில் இது குழு விவாதம் தனிப்பட்ட விவாதம் அல்ல நீங்கள் ஒரு கேண்டீனில் ஒருவருடன் பேசவில்லை நீங்கள் ஒரு மாலில் உங்கள் நண்பருடன் பேசவில்லை நீங்கள் ஒரு நடைப்பயணத்தின் போது ஒருவரை சந்திக்கவில்லை இப்போது இவை அனைத்தும் தனிமனித தொடர்பு ஆனால் இது குழு எனவே உங்களுடன் ஏராளமான மக்கள் மத்தியில் நீங்கள் இருக்கிறீர்கள் எனவே இது தனிப்பட்ட விவாதம் அல்ல அதன் இரண்டாம் பகுதி இது கலந்துரையாடல் இது பொதுப் பேச்சு அல்லது விவாதம் அல்லது நேர்காணல் அல்ல என்பதைப் புரிந்துகொள்ளுங்கள் எனவே ஒரு விவாதத்தில் நீங்கள் பங்கேற்கிறீர்கள் நீங்கள் மற்றவர்களிடமிருந்து தகவல்களைப் பெறுகிறீர்கள் பின்னர் நீங்கள் ஒருமித்த கருத்துடன் வருகிறீர்கள் நீங்கள் தீவிரமாக கேட்கிறீர்கள் பின்னர் தீவிரமான தொடர்பு உள்ளது பொதுப் பேச்சில் இது ஒரு வகையான ஒரு வழி போக்குவரத்து நீங்கள் பேசுகிறீர்கள் மற்றும் பார்வையாளர்கள் ஏற்கனவே உங்களுக்கு தலைமைத்துவத்தை வழங்குகிறார்கள் பார்வையாளர்களுடன் போட்டியிடாமல் பார்வையாளர்கள் உங்களை மதிப்பிடுகிறார்கள் அதேசமயம் இங்கே நீங்கள் விவாதத்தில் உண்மையில் சக பங்கேற்பாளர்களாக இருக்கும் பார்வையாளர்களுடன் போட்டியிடுகிறீர்கள் மீண்டும் ஒரு மதிப்பீட்டாளர் இருக்கிறார் அவர் விவாதத்திற்குத் தலைமை தாங்குகிறார் மேலும் முழு நடவடிக்கைகளுக்கும் சரியான வடிவத்தையும் திசையையும் வழங்குகிறார் மீண்டும் நேர்காணலில் சம்பந்தப்பட்ட வேலைக்கு வேட்பாளரின் பொருத்தத்தை மதிப்பிடும் குழு உள்ளது இது குழு விவாதம் இது நீங்கள் ஈடுபடும் இந்த மற்ற அனைத்து நடவடிக்கைகளிலிருந்தும் வேறுபட்டது ஆனால் ஒரு தனிப்பட்ட மட்டத்தில் தனிப்பட்ட அளவில் ஆனால் இங்கே நீங்கள் ஒரு குழுவில் இருக்கும் தனிநபர் எனவே உங்கள் சொந்த ஆளுமைப் பண்புகள் எதிர்முகமாக குழு இயக்கவியல் எனவே ஜிடி எவ்வாறு கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பது முக்கியமானது ஒரு ஜிடி பற்றிய சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் இது முற்றிலும் கட்டமைக்கப்படாத செயல்பாடு உண்மையில் சில ஜி களில் அவர்கள் தலைப்பை அடையாளம் காணும்படி கேட்கப்படுவார்கள் பின்னர் அது ஒரு தலைவர் இல்லாத குழு மிகவும் அரிதான சந்தர்ப்பங்களில் மதிப்பீட்டாளர்கள் உள்ளனர் ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே எந்த மதிப்பீட்டாளர்களையும் வைத்திருக்கவில்லை சில உதவியாளர்கள் இருந்தாலும் அவர்கள் ஜி யைத் தொடங்குகிறார்கள் பின்னர் அறையை விட்டு வெளியேறுகிறார்கள் அவர்கள் மறைக்கப்பட்ட கேமராவிலிருந்து அவர்களைப் பார்க்கிறார்கள் அல்லது அவர்கள் ஒரு மூலையில் செல்கிறார்கள் அவர்கள் குழுவிடம் முற்றிலும் விட்டுவிடுகிறார்கள் அது ஒரு தலைவர் இல்லாத குழு மேலும் அனைத்து வேட்பாளர்களும் போட்டியாளர்களாக உள்ளனர் பின்னர் நீங்கள் தேர்வாளர் இல்லாமல் விவாதத்தில் சேர வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இது 10 முதல் 50 வேட்பாளர்களைக் கொண்டிருக்கலாம் மற்றும் இது 15 முதல் 30 நிமிடங்கள் வரை இருக்கலாம் இப்போது சுருக்கமாக ஜிடி வைக்குமாறு நீங்கள் என்னிடம் கேட்டால் ஜிடி என்பது ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பு பற்றியது என்று நான் கூறுவேன் எனவே இந்த இரண்டு முக்கிய வார்த்தைகளையும் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பின் அடிப்படையில் உங்கள் உடலை வடிவமைக்க முயற்சித்தால் நீங்கள் வெற்றியாளராக இருப்பீர்கள் இப்போது ஒருங்கிணைப்பின் அடிப்படையில் உங்களுக்குத் தேவையான பண்புகள் என்ன அடிப்படையில் தலைமைப் பண்புகள் நல்ல தலைவர் ஒரு நல்ல ஒருங்கிணைப்பாளர் நல்ல பின்தொடர்பவர் மற்றும் மேலாண்மை திறன்கள் ஒரு நல்ல தலைவர் ஒரு நல்ல மேலாளரும் ஆவார் இதில் திட்டமிடல் அடங்கும் நீங்கள் ஜி யின் நேரத்தை மனதில் கொள்ள வேண்டும் நீங்கள் ஜி யை நடத்தக்கூடிய நடைமுறையைப் பற்றி சொல்ல வேண்டும் நீங்கள் மோதல் தீர்க்கும் திறன்களைக் காட்ட வேண்டும் மேலும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஜி யின் ஒருங்கிணைப்பாளராக மாற ஆர்வமாக இருந்தால் ஒத்திசைக்க வேண்டும் யின் மற்றொரு பகுதி ஒத்துழைப்பு பற்றியது இது ஒரு பகிரப்பட்ட நோக்கத்தை நோக்கி ஒன்றிணைந்து செயல்படுவது எனவே நீங்கள் ஒரு பொதுவான குறிக்கோள் கூட்டு இலக்கைக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் இப்போது இந்த விஷயத்தின் மிகவும் வேடிக்கையான பகுதி என்னவென்றால் நீங்கள் செய்ய வெறுக்கிற விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும் அதை நீங்கள் புன்னகையுடன் செய்ய வேண்டும் அதாவது நீங்கள் பேச விரும்பாத ஒருவருடன் நீங்கள் பேச வேண்டும் இந்த நபரின் தோற்றத்தால் நீங்கள் வெறுக்கலாம் உங்கள் உடல் மொழி கடுமையானதாகி வருகிறது பின்னர் உங்கள் உணர்ச்சி மிகவும் மன உளைச்சலுக்கும் பின்னர் வேதனைக்கும் ஆளாகிறது பின்னர் இந்த நபரின் ஏதோவொன்றை நீங்கள் விரும்பவில்லை ஒருவேளை அந்த நபர் மிகவும் ஆக்ரோஷமாக ஆதிக்கம் செலுத்துகிறார் நீங்கள் அப்படி இல்லை பின்னர் நீங்கள் அதைப் பற்றி ஓரளவு மோசமாக உணர்கிறீர்கள் ஆனால் நீங்கள் இந்த நபருடன் வேலை செய்ய வேண்டும் அதுவே ஒத்துழைப்பு எனவே ஒத்துழைப்பு என்பது நீங்கள் செய்ய விரும்பாத விஷயங்களைச் செய்வது என்று வரையறுக்கப்படுகிறது ஆனால் நீங்கள் அதை புன்னகையுடன் செய்ய வேண்டும் எனவே நீங்கள் அந்த நபரை வெறுக்கிறீர்கள் இந்த நபரை நீங்கள் விரும்பவில்லை ஆனால் பேசும்போது என் நண்பர் சொன்னது போல் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஓ நண்பரே நான் உங்களுடன் உடன்படுகிறேன் அன்பான சக பங்கேற்பாளரே உள்ளே நீங்கள் வெறுக்கலாம் ஆனால் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டியிருக்கும் போது உங்கள் உணர்ச்சியைக் காட்ட முடியாது நீங்கள் அதைக் கட்டுப்படுத்த வேண்டும் இப்போது ஜி யின் அடிப்படை கூறுகள் யாவை எனவே நான்கு அடிப்படை கூறுகள் உள்ளன எனவே நான் முன்பு சுட்டிக்காட்டியபடி முதல் கூறு தலைமைத்துவத்துடன் தொடர்புடையது இதில் முன்முயற்சி முடிவெடுப்பது திட்டமிடுதல் மற்றும் ஒரு கண்ணோட்டம் ஆகியவை அடங்கும் இரண்டாவது கூறு அறிவு பற்றியது ஒருவர் இந்த தலைப்பில் குறிப்பாக நடப்பு விவகாரங்கள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் குறித்து தெரிந்து இருக்க வேண்டும் இப்போது ஜி யின் இந்த பகுதியில் நாம் அறிவு பகுதியில் அதிக கவனம் செலுத்தவில்லை ஆனால் உடல் மொழி பகுதியில் அதிக கவனம் செலுத்துகிறோம் மீண்டும் நீங்கள் அறிவைத் தவிர நான்கு அடிப்படை கூறுகளில் அதைப் பார்த்தால் மூன்றாவது தகவல்தொடர்பு திறன்கள் இதில் தீவிரமாக கவனிப்பது சரளமாக பேசுவது தெளிவு ஒத்திசைவு சொற்பொழிவு செயல்திறன் அடங்கும் மற்றும் நான்காவது ஒரு ஆளுமை வெளிப்பாடு மென்மையான திறன்கள் உடல் மொழி நேர்மறையான கண்ணோட்டம் இனிமையான நடத்தை ஆகியவை அடங்கும் இவை மென்மையான திறன்கள் தகவல்தொடர்பு திறன்கள் மற்றும் உடல் மொழி ஆகியவற்றுடன் தொடர்புடையவை நீங்கள் எவ்வாறு மதிப்பீடு செய்யப்படுவீர்கள் மீண்டும் இங்கே நீங்கள் பார்த்தால் 75 சதவீத மதிப்பெண்கள் உண்மையில் அறிவுடன் தொடர்பில்லாத விஷயங்களுக்கு வழங்கப்படுகின்றன அறிவுக்கு நான்கில் ஒரு பங்கு நன் மதிப்பு கிடைக்கிறது எனவே 25 மதிப்பெண்களில் ஆளுமை தோராயமாக அவர்கள் ஆடை தோற்றத்திற்கு 5 மதிப்பெண்களையும் மனோபாவம் தொனி மற்றும் குரலுக்கு மேலும் 5 மதிப்பெண்களையும் சைகை உடல் மொழி மற்றும் மனநிலைக்கு மேலும் 5 மதிப்பெண்களையும் பின்னர் ஒட்டுமொத்த தோற்றத்திற்கு 5 மதிப்பெண்களையும் கொடுப்பார்கள் அறிவு ஒவ்வொன்றும் 5 ஆக பிரிக்கப்பட்டுள்ளது ஆழம் வரம்பு தர்க்கரீதியான சிந்தனை யோசனைகளின் அமைப்பு ஒட்டுமொத்த தோற்றம் ஆனால் தகவல்தொடர்பு திறன்கள் செயலில் கேட்பது சரளமாக பேசுவது உச்சரிப்பு ஒட்டுமொத்த தோற்றம் தலைமை முன்முயற்சி குழு உணர்வு சகிப்புத்தன்மை மோதல் தீர்க்கும் திறன்கள் முடிவெடுப்பது மற்றும் பின்னர் ஒட்டுமொத்த தோற்றம் இப்போது மதிப்பீடு செய்யும் போது அவர்கள் சில நேர்மறையான பண்புகளையும் சில எதிர்மறையான பண்புகளையும் தேடுகிறார்கள் நேர்மறையான பண்புகள் என்ன என்பதைப் பார்ப்போம் நான் சொன்னது போல் அவர்கள் பேசும் பெரும்பாலான விஷயங்கள் ஆளுமையின் அடிப்படையில் அல்லது உடல் மொழியுடன் நெருக்கமாக தொடர்புடையவை அவர்கள் முதலில் தேடுவது உற்சாகம் பின்னர் ஆர்வம் மற்றும் அறிவார்வம் பங்கேற்பு உற்சாகம் புத்திசாலித்தனம் எனவே தகவல்தொடர்பு திறன்கள் அவர்கள் தெளிவைத் தேடும் நேர்மறையான பண்புகள் வெளிப்பாட்டின் மகிழ்ச்சி வகைப்படுத்தப்பட்ட முடிவு யோசனைகளின் ஒத்திசைவு மற்றும் ஒட்டுமொத்த செயல்திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் நான் முன்பு விவாதித்த அதே அறிவுதான் தலைமைத்துவத்தைப் பொறுத்தவரை குழு மனப்பான்மையைத் தவிர நான் முன்பு விவாதித்ததைப் போன்றது பின்னர் பொறுமையும் பொதுவாக ஒரு நேர்மறையான பண்பாக சேர்க்கப்படுகிறது எதிர்மறை பண்புகள் மீண்டும் ஆளுமை தயவுசெய்து இதில் முழு கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் உங்கள் ஆளுமையின் அடிப்படையில் உடல் மொழி வெளிப்படும் உள்நோக்கம் மற்றும் மந்தநிலை அதாவது உங்கள் எண்ணங்களை உங்களிடம் வைத்திருந்தால் நீங்கள் பதிலளிப்பதில் மிகவும் மெதுவாக இருந்தால் அது எதிர்மறையான ஒன்றாகும் நம்பிக்கையின்மை எனவே பத்து பேர் உள்ளனர் பின்னர் எல்லோரும் பேசுகிறார்கள் பின்னர் உங்கள் முறை வருகிறது எனவே நீங்கள் பேச விரும்புகிறீர்களா என்று அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் மைக்கை எடுத்துக் கொள்கிறீர்கள் நான் பின்னர் பேசுவேன் என்று நினைக்கிறேன் அதை கடந்து செல்ல அனுமதிப்பேன் எனவே நான் இதைப் பற்றி பின்னர் சிந்திக்க விரும்புகிறேன் இப்போது நீங்கள் உங்கள் வாய்ப்பை இழக்கிறீர்கள் நீங்கள் நம்பிக்கையற்ற உங்களைப் பற்றிய மிகவும் மோசமான சுய உருவத்தை வெளிப்படுத்துகிறீர்கள் பயம் எனவே எல்லா நேரத்திலும் யாரையாவது பார்த்து பயந்து யாராவது உங்களுக்கு ஏதாவது செய்வார்கள் என்று நினைப்பது பதற்றம் மிகவும் மன அழுத்தம் மற்றும் முரட்டுத்தனமான சொற்களைப் பயன்படுத்துவது ஒழுக்கக்கேடு எனவே இது மென்மையான திறன்களின் ஒரு பகுதியாகும் கண்ணியமான வெளிப்பாடுகளைப் பயன்படுத்துவது முக்கியமாகும் அக்கறையின்மை என்பது எந்தவொரு உணர்வும் இல்லாதது பதிலளிக்காத தன்மை மற்றும் சலிப்பு எனவே நீங்கள் உட்கார்ந்து பின்னர் நீங்கள் மிகவும் சலிப்படைந்துவிட்டீர்கள் என்பதைக் காட்டுகிறீர்கள் பின்னர் உங்களுக்கு ஆர்வம் இல்லை என்பது போல் மற்றவர்கள் கூறுவதை கேட்கிறீர்கள் இப்போது பாட அறிவு இல்லாமை நுணுக்கம் இல்லாதது மோசமான மனநிலை ஆக்கபூர்வமான யோசனைகள் இல்லாதது பகுப்பாய்வு சிந்தனை இல்லாதது அனைத்தும் எதிர்மறையான பண்புகளுக்கு பங்களிக்கும் தகவல்தொடர்பு திறன்களைப் பொறுத்தவரை முணுமுணுப்பு மென்மை குழப்பம் மற்றும் தெளிவற்றது திசை திருப்புவது மற்றும் முக்கிய புள்ளிக்கு வராத சுழற்சி ஒரு நபர் பேசும் விதத்தில் சிந்தனையில் சரியான ஒத்திசைவு இல்லை ஒரேவகையான அதே வழியில் அதே கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தப்படுகின்றன தலைமைத்துவம் எதிர்மறை பண்புகள் தனிமைப்படுத்தப்பட்ட அதாவது அவர் விலகி இருக்கிறார் தன்னைப் பாதுகாத்துக் கொள்கிறார் மேலும் அந்த நபர் அணுக முடியாதவர் மிகவும் அகங்காரம் மற்றும் ஆக்ரோஷமானவர் பலவீனமானவர் மற்றும் தடுமாற்றமானவர் மற்றும் பெரும்பாலும் அந்த நபர் பொறுமையிழந்தவர் போல நடந்துகொள்கிறார் இப்போது ஜி யில் நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய சிறந்த அணுகுமுறை என்னவென்றால் நீங்கள் சொல்வது சரிதான் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் யாராவது சரியாக இருந்தால் நீங்கள் பாராட்டு தெரிவிக்க வேண்டும் ஆனால் நான் தவறாக இல்லை எனவே ஜி யின் இறுதி வரை நீங்கள் தவறாக இல்லை என்பதை நிரூபிக்கவும் ஒட்டுமொத்தமாக ஒரு வெற்றி வெற்றி சூழ்நிலையை ஊக்குவிக்க முயற்சிக்கவும் அது ஜி யில் உங்களைக் காக்கும் மேலும் நீங்கள் விரும்பிய வெற்றியைப் பெற்றுத்தரும் சில பொதுவான உடல் மொழி ஆபத்துக்கள் யாவை உங்களுக்கு அதிகமாகப் பேச ஆர்வமாக இருந்தால் பின்னர் நீங்கள் பதட்டமாக இருந்தால் பின்னர் நீங்கள் மிகக் குறைவாகப் பேசினால் நீங்கள் ஆக்ரோஷமான நடத்தையைக் காட்டுகிறீர்கள் பின்னர் திமிர்பிடித்த சைகைகள் கவனச்சிதறல் உடல் மொழி கவனச்சிதறல் உடல் மொழி என்ன பொத்தானைக் கொண்டு விளையாடுவது பேனாவுடன் விளையாடுவது போன்றவை எனவே சில நேரங்களில் பேனாவைத் திறந்து பின்னர் மூடுவது பேனாவைப் பார்ப்பது கடிகாரத்துடன் விளையாடுவது மோதிரத்துடன் விளையாடுவது காது வளையத்துடன் விளையாடுவது பேசாமல் இருப்பது மற்றும் பல மற்றவர்கள் உங்களைப் பார்க்க வைக்கும் அனைத்து எதிர்மறை சைகைகளையும் போலவே அவை கவனத்தை திசை திருப்பும் உடல் மொழியாக மாறும் அலட்சியம் எனவே நீங்கள் ஒரு பங்கேற்பாளர் அல்ல என்பது போல பின்னர் பார்வையாளர் நடத்தை நீங்கள் உட்கார்ந்து மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதைப் பார்க்கிறீர்கள் நீங்கள் பங்கேற்கவில்லை குழப்பம் அதனால் பதட்டத்தைக் காட்டுவது துர்நாற்றத்துடன் இருப்பது ஒருவேளை நீங்கள் சிறிது பூண்டு ஃபிரைட் ரைஸை எடுத்துக் கொண்டீர்கள் நீங்கள் உங்கள் வாயைக் கழுவவில்லை நீங்கள் புகைபிடித்தீர்கள் நீங்கள் உங்கள் வாயைக் கழுவவில்லை நீங்கள் கொஞ்சம் பீர் எடுத்துக் கொண்டீர்கள் நீங்கள் உங்கள் வாயைக் கழுவவில்லை எனவே அந்த வாசனை கடுமையான வாசனை எனவே மக்கள் உடனடியாக எரிச்சலடைய செய்யும் உடல் மொழியின் அடிப்படையில் இன்னும் சில நடைமுறை குறிப்புகள் இது ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது ஆனால் ஜி யின் அடிப்படையில் நான் குறிப்பாக வலியுறுத்த விரும்புகிறேன் ஜிடி முழுவதும் கண் தொடர்பைப் பராமரிக்கவும் எனவே நீங்கள் யாருடனாவது உரையாற்றாவிட்டாலும் உங்களைச் சுற்றியுள்ளவர்களைப் பாருங்கள் நீங்கள் பேசும்போது மீண்டும் நீங்கள் கண் தொடர்பை மாற்ற முயற்சிக்கிறீர்கள் பின்னர் முழு குழுவுடனும் உரையாற்ற முயற்சி செய்யுங்கள் ஒரு குறிப்பிட்ட நபரிடம் கவனம் செலுத்த வேண்டாம் குறிப்பாக உங்களுடன் உடன்படும் நபர் அல்லது நீங்கள் விரும்பும் நபர் எனவே உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கும் நபரையும் உங்கள் எதிரியாக இருக்கக்கூடிய நபரையும் கூட பார்க்க முயற்சிக்கவும் ஆனால் அந்த நபரைப் பார்ப்பது ஒரு வகையான நல்லுறவைப் பராமரிக்க உங்களுக்கு உதவும் நகங்களைக் கடிப்பது கைகள் அல்லது கால்களை அசைப்பது போன்ற எதிர்மறையான உடல் மொழியைத் தவிர்க்கவும் மற்றும் கால்களை அசைப்பது உண்மையில் மிகவும் அழிவுகரமான சைகையாகும் மூக்கை நோண்டுவது பேனாவுடன் விளையாடுவது நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொன்னேன் தலைக்குப் பின்னால் கைகளைப் பிடித்துக் கொண்டு நாற்காலியில் சாய்ந்து கொள்ள வேண்டாம் இது நீங்கள் ஆணவம் கொண்டவர் அல்லது நீங்கள் ஆர்வமற்றவர் என்பதைக் காட்டுகிறது மேலும் நீங்கள் மிகவும் ஆக்ரோஷமானவர் என்பதையும் இது காட்டும் நீங்கள் ஆக்ரோஷமாக இருக்கக்கூடாது நீங்கள் உறுதியுடன் இருக்க வேண்டும் பின்னர் அவர்கள் உங்களுக்கு சக்கரங்களுடன் கூடிய நாற்காலிகளையும் கொடுக்கலாம் எனவே முன்னும் பின்னுமாக நகர முயற்சிக்காதீர்கள் பக்கவாட்டில் சென்று ஒருவரின் நாற்காலியில் இடித்து நாற்காலியுடன் விளையாடவும் வேண்டாம் நாற்காலியும் சுழல முடியும் என்றால் இங்கேயும் அங்கேயும் நகர முயற்சிக்க வேண்டாம் அதை சுழற்றிக்கொண்டே இருக்கவேண்டாம் எனவே இவை அனைத்தும் அழிவுகரமான நடத்தை மற்றும் உங்களிடம் மிகவும் முதிர்ச்சியற்ற மற்றும் தொழில்முறையற்ற அணுகுமுறையைக் காட்டுகின்றன ஒட்டுமொத்தமாக குழு விவாதங்களில் உடல் மொழியின் எந்த அம்சங்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் தோரணை போகும்போதும் உட்காரும்போதும் கூட நிமிர்ந்து நடக்கவும் பின்னர் உயரமாக உட்காரவும் முன்பு சொன்னது போல் நிமிர்ந்து நடந்து செல்லுங்கள் உட்காருவதற்கு முன் உறுதியான கைகுலுக்கல் கொடுங்கள் அல்லது பெண்கள் இருந்தால் பின்னர் அவர்கள் கைகுலுக்குவதற்கு வெட்கப்படுகிறார்கள் என்றால் நீங்கள் நமஸ்தே என்று சொல்லலாம் மற்றும் ஆக்கிரமிப்பு நடத்தை காட்டுவது எளிதில் தூண்டப்படுவது போன்ற எந்தவொரு எதிர்மறை பண்புகளையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்யவும் யாராவது மிகவும் ஆத்திரமூட்டும் அறிக்கையை அளித்தாலும் ஜி யில் கோபப்பட வேண்டாம் ஆர்வத்தையும் பச்சாதாபத்தையும் காட்ட சற்று முன்னோக்கி சாய்ந்து கொள்ளுங்கள் திறந்த உள்ளங்கை சைகைகளைப் பயன்படுத்துங்கள் அதை உங்கள் பாக்கெட்டுக்குள் வைக்க வேண்டாம் பின்புறத்தில் வைக்க வேண்டாம் எனவே அதை மறைக்க முயற்சிக்காதீர்கள் உங்களிடம் ஒரு கோட் அல்லது ஏதாவது இருந்தால் திறந்த உள்ளங்கை சைகைகளைப் பயன்படுத்தவும் உங்களிடம் ஒரு கோப்பு அல்லது கைப்பை இருந்தால் மறைக்க முயற்சிக்க வேண்டாம் எனவே நீங்கள் அதை இங்கே வைத்து பின்னர் மறைக்க முயற்சிக்கிறீர்கள் அதை செய்ய வேண்டாம் எனவே திறந்திருங்கள் உடன்பாட்டைக் காட்ட உங்கள் தலையை அசைத்து சில சமயங்களில் நீங்கள் பாராட்டை காட்ட தலையாட்டலாம் மென்மையாக புன்னகைக்கலாம் நீங்கள் ஒருவரைப் பாராட்ட முடியும் என்பதைக் காண்பிப்பதன் மூலம் நீங்கள் ஒரு கருத்தைச் சொல்லாவிட்டாலும் அது உங்கள் தலைமைத்துவத் தரத்தில் மற்றொரு முக்கியமான உரிமையைக் காட்டுகிறது யாராவது ஒரு நல்ல கருத்தை முன்வைத்தால் நீங்கள் பாதுகாப்பற்றதாக உணரவில்லை பின்னர் அந்த விரிந்த புன்னகையைக் கொடுங்கள் எனவே அது நிறைய ஆற்றலுடன் வருகிறது நீங்கள் அந்த விரிந்த புன்னகையைக் கொடுக்கும்போது உங்களைப் பார்ப்பது நன்றாக இருக்கிறது யாராவது உங்களை அவமதித்தாலும் மகிழ்ச்சியாக இருங்கள் அதை மிகவும் கடினமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் எனவே இது ஒரு ஜிடி மற்றும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள் அதிக ஒளி வர வேண்டும் ஒரு சண்டை இருந்தாலும் நீங்கள் சண்டையை குறைக்க வேண்டும் ஜிடிக்கு முன்னும் பின்னும் நண்பர்களின் பின்னூட்டத்தைப் பயன்படுத்தி அல்லது உங்கள் சொந்த வீடியோ பதிவிலிருந்து உங்கள் செயல்திறனைக் கண்காணிக்கவும் எனவே அது நடக்கும்போது கூட உங்கள் செயல்திறனை வீடியோ பதிவு செய்ய நீங்கள் ஏற்பாடு செய்ய முடிந்தால் அதை மதிப்பாய்வு செய்து மாக் நிகழ்ச்சிகளை நடத்த முயற்சிக்கவும் எதிர்மறையான நடத்தையை குறிப்பாகப் பார்த்து அதைக் குறைக்க முயற்சிக்கவும் குழுவில் உள்ள உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் ஜி யில் பேச்சு விளக்கக்காட்சியைக் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன பிடித்திருந்தது என்று கேட்கவும் அந்த பண்புகளை விரும்பத்தக்கவற்றை மேம்படுத்த முயற்சிக்கவும் நான் உங்களுக்குத் தரும் அடுத்த ஆலோசனை என்னவென்றால் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலை கிடைத்தவுடன் உங்கள் ஆளுமையை மாற்ற காத்திருக்க வேண்டாம் எனவே எனக்கு வேலை கிடைத்தால் அடுத்த வேலைக்கு முயற்சிக்கும்போது எனது மென்மையான திறன்களையும் ஆளுமையையும் மேம்படுத்துவேன் என்று நினைக்க வேண்டாம் நான் ஜி யில் ஒரு நல்ல பங்கேற்பாளராக மாறுவேன் இப்போது நான் வெட்கப்படுகிறேன் இப்போது நான் உள்முகமாக இருக்கிறேன் இப்போது நான் வளர விரும்பவில்லை நான் அதைச் செய்தால் எனக்கு அந்த வேலை கிடைத்தால் நான் நிச்சயமாக அதைச் செய்வேன் ஆனால் அந்த ஆளுமையை முன்பே பற்றிக் கொள்ளுங்கள் அந்த ஆளுமையை நீங்கள் எடுத்துக் கொள்ளும்போது நீங்கள் விரும்பிய வேலையை அல்லது ஒரு சிறந்த வேலையை தானாகவே பெறுவீர்கள் ஆனால் வேலை கிடைத்த பிறகு நீங்கள் மாறுவீர்கள் உங்கள் ஆளுமையை வளர்த்துக் கொள்வீர்கள் என்று நினைப்பது உதவப் போவதில்லை நீங்கள் வேலை பெறுவதற்கு முன்பே அந்த நபராக மாறுங்கள் நீங்கள் அந்த பதவிக்கு உயர்த்தப்படுவதற்கு முன்பே நீங்கள் அந்த நிலையில் இருப்பதைப் போல நடந்து கொள்ளுங்கள் ஒட்டுமொத்தமாக வெற்றி மனப்பான்மையுடன் செல்லுங்கள் எனவே அது மிகவும் முக்கியமானது எனவே நீங்கள் ஒரு வெற்றி மனப்பான்மையுடன் செல்லும்போது உங்கள் மனதை மனரீதியாக மாற்றி நீங்கள் அதைப் பெறப் போகிறீர்கள் என்று நினைப்பது போன்றது எனவே உங்கள் முகத்தில் உற்சாகம் இருக்கும் நீங்கள் அமைதியாகவும் நிதானமாகவும் இருப்பீர்கள் முழு உடலும் அதை வெளிப்படுத்தும் நீங்கள் பயப்படப் போகிற ஒருவர் அல்ல அல்லது யாராவது ஒடுக்கப் போகிறவர் அல்ல நீங்கள் இயல்பான தலைவராக உருவெடுப்பீர்கள் மேலும் ஜி யில் மட்டும் உங்களை நிராகரிப்பது மிகவும் கடினமாக இருக்கும் இப்போது இதைச் சொன்னாலும் நீங்கள் வெற்றி மனப்பான்மையுடன் சென்றாலும் சில நேரங்களில் உங்களை விட சிறந்த குணங்களை வளர்த்துக் கொண்ட சிலர் உள்ளனர் ஒருவேளை அவர்கள் உங்களை விட சிறந்த விழிப்புணர்வைக் கொண்டிருந்திருக்கலாம் எனவே சில நேரங்களில் அவர்கள் உங்களை ஆதிக்கம் செலுத்துவதாகத் தோன்றுகிறது அவர்கள் உங்களை விட வேகமாக விஷயங்களைச் செய்வதாகத் தெரிகிறது ஒருவேளை அவர்கள் ஜி யில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இதை நினைவில் கொள்ளுங்கள் மனச்சோர்வடைய வேண்டாம் இதை நினைவில் கொள்ளுங்கள் இது உங்களுக்கான எனது இறுதி குறிப்பு வாதம் அல்லது விவாதத்தின் நோக்கம் வெற்றியாக இருக்கக்கூடாது ஆனால் முன்னேற்றமாக இருக்க வேண்டும் எனவே நான் தோற்றேன் யாரோ ஒருவர் வென்றார் என்று நினைக்கக் கூடாது விவாதத்தின் முழு நோக்கமும் முன்னேற்றம் சிந்தனையின் அடிப்படையில் முன்னேற்றம் புதிய அனுபவத்தைப் பெறுவதில் முன்னேற்றம் உங்கள் சொந்த ஆளுமை வளர்ச்சியின் அடிப்படையில் முன்னேற்றம் நீங்கள் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு ஜி யும் உங்களுக்கு ஒரு வகையான உச்ச அனுபவத்தை அளிக்கிறது கலந்து கொள்ளும் ஒவ்வொரு நேர்காணலும் உங்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட அனுபவத்தை அளிக்கப் போகிறது இல்லையெனில் நீங்கள் அதைப் பெற மாட்டீர்கள் கட்டியெழுப்பப்பட்ட மன அழுத்தம் நேர்மறையான மன அழுத்தம் மற்றும் அதன் பிறகு உங்களுக்கு கிடைக்கும் நிவாரணம் உங்களை மற்றொரு நிலைக்கு அழைத்துச் செல்கிறது உங்கள் சொந்த வீடியோவைப் பார்ப்பதன் மூலமும் மீண்டும் மீண்டும் அதிக ஜி களில் பங்கேற்பதன் மூலமும் நான் அளித்த உதவிக்குறிப்புகளைப் பயன்படுத்துவதன் மூலமும் குறிப்பாக உங்கள் உடல் மொழி அம்சத்தில் மிகவும் ஆர்வத்துடன் மிக நெருக்கமாக கவனம் செலுத்துவதன் மூலமும் மட்டுமே நீங்கள் செய்த சில சிறிய தவறுகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டால் நிச்சயமாக நீங்கள் முன்னேறுவீர்கள் இந்த குறிப்புடன் நாங்கள் இந்த வாரத்தை முடிக்கிறோம் எங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே உள்ளது பின்னர் அது கடைசி இறுதி வாரமாக இருக்கும் இது வரும் வாரத்தில் நடைபெறும் அடுத்த சொற்பொழிவு உங்களில் பலர் தெரிந்து கொள்ள விரும்பியபடி விளக்கக்காட்சி திறன்களுடன் நான் தொடங்கப் போகிறேன் விளக்கக்காட்சி திறன்களில் நீங்கள் எவ்வாறு செய்ய முடியும் அது அடுத்ததாக இருக்கும் ஆனால் இன்று முதல் நீங்கள் பங்கேற்கப் போகும் அனைத்து ஜி களிலும் மீண்டும் ஒரு முறை வெற்றிபெற விரும்புகிறேன் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் மற்றும் இந்த